முதலில் மெஷ் மற்றும் லூப் என்ன என்று பார்க்கலாம் இந்த சர்க்யூட்டில் இந்த பாத் a b e f a அதாவது a b e f a இது ஒன்றுஇது ஒரு மெஷ் இந்த b c d e b இது இன்னொரு மெஷ் ஏனென்றால் இதற்குள் வேறு லூப் எதுவும் இல்லை அதை ப்ளூ கலரில் காட்டியுள்ளேன் ஆனால் இதை எடுத்துக்கொண்டால் a b c d e f a இது லூப் ஆகும் ஏனென்றால் இதற்குள் இரண்டு லூப் உள்ளது அனால் இது ஒரு மெஷ் இது மற்றொரு மெஷ் மெஷ் என்றால் அதற்குள் லூப் இருக்காது ஆனால் இங்கே வெளியில் இருக்கும் இந்த a b c d e f a என்பது லூப் ஆகும்மெஷ் அல்ல ஏனென்றால் அதற்குள் இரண்டு லூப் உள்ளது இது தான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மொத்தமாக இதை எடுத்தால் இது லூப் ஏனென்றால் இதற்குள் லூப் உள்ளது ஆனால் இந்த இரண்டு லூப்களை எடுத்தால் இவை மெஷ் ஆகும் இது மெஷ் 1 இது மெஷ் 2 இந்த சர்க்யூட்டை பாருங்கள் இது கரண்ட் கேப்பிடல் I1 இது கரண்ட் கேப்பிடல் I2 இது கரண்ட் கேப்பிடல் I3 இங்கே சைக்ளிக் கரண்ட் i1i2 என்று எடுத்துக்கொள்கிறோம் முதலில் இந்த i1 என்ன என்று பார்க்கலாம் இந்த i1 இப்படி செல்கிறதுஇந்த இடத்தில் கேப்பிடல் I1 i1 இந்த இடத்தில் i2 இப்படி செல்கிறது i1 இப்படி மேலிருந்து கீழாக செல்கிறது ஆனால் i2 இப்படி கீழிருந்து மேலாக செல்கிறது அப்படியென்றால் கேப்பிடல் I1 என்ன i1 டைரெக்சன் கீழ் நோக்கி i2 மேல் நோக்கி எனவே i1 i2 இது capital I2 i1 i2 I3 இந்த i3 small I2 capital I3 இப்படி எழுத வேண்டும் small i1 capital I1 i1 Il small i2 capital I3 I2 i1 i2 இப்போது மெஷ்1 ல் KVL பயன்படுத்தலாம் ஏனென்றால் மெஷ் அனாலிசிஸ் ல் KVL பயன்படுத்த வேண்டும் நோடல் அனாலிசிஸ் ல் KCL பயன்படுத்த வேண்டும் ஆனால் சூப்பர் நோட் ல் KCL KVL இரண்டும் தேவை என்பதைப் பார்த்துள்ளோம்மெஷ் 1 மெஷ்2 ல் KVL பயன்ப்படுத்தினால் இந்த 2 ஈக்வேசன் கிடைக்கும் எனவே இவை அனைத்தும் உள்ளன எல்லாவற்றையும் நான் கூறியவற்றை இங்கே எழுதப்பட்டுள்ளது ஆனால் சில இடங்கள் புத்தகத்தில் விவரங்களைக் காணலாம் எனவே தயவுசெய்து அதை ஒரு அத்தியாயத்தில் பாருங்கள் KVL மெஷ்1 மெஷ்2 ல்mesh 1mesh 2 பயன்படுத்தினால் v 1 R 1 i1 R 2 x i1 i2 0 என்று கிடைக்கும் எளிமைப்படுத்தினால் R 1 R 2 i1 R 2 i2 v 1 முடிவில் இப்படி கிடைக்கும் R 1 R 2 i1 R 2 i2 v 1 அதேபோல் KVL மெஷ்2 ல் i2 R3 v 2 R 2 x i2 i1 நேரடியாக எழுதலாம் மெஷ்2 ல் i2 மேல்நோக்கி வருகிறது அது கடிகார சுற்று திசையில் i1 கீழ்நோக்கி வருகிறது எனவே i2 i1 இப்போது v 1 v 2 மற்றும் R 1 R 2 R3 தெரிந்தவை எனவே i1 i2 சைக்ளிக் கரண்ட் கண்டுபிடிக்க வேண்டும் small i1 i2 தெரிந்தால் பின்னர் i1 capital I1 capital I3 small i2 I2 i1 i2 small i1 capital I1 capital I2 i1 i2 இதன் திசை கீழ்நோக்கி உள்ளது மேலும் I3 i2 இது I2 கீழ்நோக்கி உள்ளது இதுதான் மெஷ் அனாலிசிஸ் படம் 3 20 ல் உள்ள சர்க்யூட்க்கு I1 I2 I3 கண்டுபிடிக்க வேண்டும் KVL இந்த மெஷ்1 ல் பயன்படுத்தவேண்டும் இது இன்னொரு மெஷ் இதிலும் KVL பயன்படுத்தவேண்டும் இங்கே 1 வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளது I1 இப்படி செல்கிறது small i1 capital I1 மேலும் small i2இதுவும் இப்படி செல்கிறது எனவே small i2 capital I2 இது i1 இந்த capital I3 கீழ்நோக்கி செல்கிறது இந்த small i2 மேல்நோக்கி செல்கிறது இதன் விளைவாக இப்படி வரும் i1 மற்றும் I2 கண்டுபிடிக்க வேண்டும்பிறகு i1 capital I1 small i2 capital I2 மற்றும் i3 KVL பயன்படுத்தினால் ஒரு i1 ஈக்வேசன் எழுதினால் இப்படி சென்றால் 10 volt முதலில் வருகிறது இங்கே KVL பயன்படுத்தவும் இப்படி சென்றால் 10 volt முதலில் வருகிறது பிறகு 10 x i1 i2 ஏனென்றால் கடிகார சுற்று திசையில் செல்கிறோம் இதன் விளைவாக வரும் கரண்ட்இந்த ப்ரான்ச் ல் இந்த திசையில்i1 i2 பிறகு - டெர்மினல்முதலில் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எனவே 15 பிறகு 5 i1 0 எதையும் விட்டுவிடவில்லை என்று நம்புகிறேன் எளிமைபடுத்தினால் i1 i2 15 5 i1 10 10 i1 i2 0 அதாவது 10 volt பின்னர் 10 X i1 i2 எளிமைபடுத்தினால் 3i1 - 2i2 1 இது ஈக்வேசன்1 அதேபோல் மெஷ்2 ல் KVL பயன்படுத்தலாம் கடிகாரசுற்று திசையில் சென்றால் 10 x I2 அதாவது R x I2 இங்கே இந்த திசையில் செல்கிறோம் i2 i1 X 10 10 x I2 I1 பின்னர் முதலில் டெர்மினல் 10 volt source எனவே 10 10 0 அதாவது I1 2 I2 1இது ஈக்வேசன்2 இப்போது ஈக்வேசன்1 ஈக்வேசன்2 இரண்டையும் தீர்க்கலாம் தீர்த்தால் small i1 1 ஆம்பியர் small i2 1 ஆம்பியர் ஆகவே capital I1 i1 1 ஆம்பியர் capital I2 small I2 1 ஆம்பியர் மற்றும் capital I3 i1 i2 0 அதாவது இரண்டாவது ப்ரான்ச்ல் எந்த கரண்ட் ம் போகவில்லை இன்னொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் மெஷ் அனாலிசிஸ் இந்த படம் 21 ல் உள்ள சர்க்யூட்டிற்கு கணக்கிட வேண்டும் இது டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இந்த கரண்ட் இந்த வழியில் செல்கிறது அதே வழிமுறைகளை பின்பற்றி செய்யவேண்டும் இங்கே இது மெஷ்1 இது மெஷ்2 இது மெஷ்3 மூன்று மெஷ்கள் உள்ளது இந்த ப்ரான்ச் எடுத்துக்கொண்டால் கரண்ட் இப்படி செல்கிறது இது i1 இந்த விதமாக செல்கிறோம் இங்கே எல்லாம் எழுதப்பட்டுள்ளது இந்த கரண்ட் இப்படி செல்கிறது இந்த கரண்ட் இப்படி செல்கிறது மற்றொரு கரண்ட் இப்படி பாருங்கள் 5 Ω ரெசிஷ்ட்டன்ஸ் வழியாக கீழ்நோக்கி செல்கிறது எனவே i1 i2 capital I i1 i2 அதேபோல் இங்கே 6 Ω ரெசிஷ்ட்டன்ஸ் அந்த 6 Ω ரெசிஷ்ட்டன்ஸ் ல் வோல்டேஜ் ட்ராப் என்ன என்று பார்க்க வேண்டும் எனவே KVL பயன்படுத்தினால் அது 5 x i அதாவது 5x i1 i2 பிறகு 6 I1 கீழ்நோக்கி i3 மேல்நோக்கி எனவே i1 i3 பிறகு - டெர்மினல் 12 0 சுலபமாக எழுதலாம் இது mesh 1 ல் முதல் ஈக்வேசன் 5x6x 120 அதேபோல் மெஷ்2 ற்க்கு எழுதலாம் இப்படி சென்றால் 12 x i2 இது i2 இது i3 ஏனென்றால் கடிகார சுற்று திசையில் செல்கிறோம் எனவே 2 x i2 i3 5 x i2 i1 0 இது 12 x i2 2 x 5 x 0 இரண்டாவது ஈக்வேசன் மூன்றாவது ஈக்வேசன் க்கு பின்னர் வருவோம் மெஷ் 1 ல் முதல் ஈக்வேசன் 11 i1 - 5i2 - 6i3 12 மெஷ் 2 ல் இரண்டாவது ஈக்வேசன் 5i1 19 i2 2 i3 0 இப்போது மெஷ்3 ஐ பார்ப்போம் இது மெஷ்3 அது 2 x I3 I2 ஏற்கனவே விளக்கியுள்ளேன் நாம் கடிகார சுற்று திசையில் செல்கிறோம் எனவே i3 இந்த டைரெக்சனில் எனவே i3 i2 2 X i3 i2 அடுத்து இது டிபெண்டென்ட் சோர்ஷ் 2 2 I I i1 i2 அடுத்து 6 X i3 i1 ஏனென்றால் i3 மேலே செல்கிறது i1 எதிராக கீழே செல்கிறேன் எனவே 6 X i3 i1 இதை எளிமைப்படுத்தினால் i1 i2 - 2i3 0 இது மூன்றாவது ஈக்வேசன் ஈக்வேசன் 123 தீர்க்கவேண்டும் இதை மேட்ரிக்ஸ் வடிவில் எழுதலாம் க்ரேமர்ஸ் ரூல் Crammer's rule பயன்படுத்தலாம் இதுவரை பார்த்த மெஷ் அனாலிசிஸ் கணக்குகள் கரண்ட் சோர்ஸ் இல்லாதவைகள் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டுமே இருந்தது நாம் இப்போது இந்த பகுதியில் மெஷ் அனாலிசிஸ் டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் உள்ள சர்க்யூட் களுக்கு பயன்படுத்துவோம் இந்த சர்க்யூட்டில் கரண்ட் சோர்ஸ்இருப்பது உண்மையில் ஈக்வேசன்களின் எண்ணிக்கையைக் குறைக்கிறது நாம் கரண்ட் சோர்ஸ் உள்ள சர்க்யூட் ல் கீழ்க்கண்ட 2 விசயங்களை கவனிக்க வேண்டும் இரண்டு மெஷ்கள் மற்றும் கரண்ட் சோர்ஸ் உள்ள ஒரு சர்க்யூட்டை எடுத்துக்கொள்வோம் இங்கே இரண்டு மெஷ்கள் மற்றும் ஒரு கரண்ட் சோர்ஸ் உள்ளது இது ஒரு மெஷ் இது மற்றொரு மெஷ் இது ஒரு கரண்ட் சோர்ஸ் முதலில் I2 கண்டுபிடிக்க வேண்டும் நாம் கடிகார சுற்று திசையில் செல்லவேண்டும் இது 10 ஆம்பியர் மேல்நோக்கி செல்கிறது எனவே I2 10 இங்கே ஈக்வேசன்களின் எண்ணிக்கை 2 அல்ல 1 ஆகும் கரண்ட் சோர்ஸ்இருப்பது உண்மையில் ஈக்வேசன்களின் எண்ணிக்கையைக் குறைக்கிறது ஆகவே நேரடியாக எழுதலாம் I2 10 ஆம்பியர் மெஷ் 1 ல் KVL பயன்படுத்தலாம் 8 x I1 I1 இப்படி கீழே செல்கிறது I2 இப்படி மேலே செல்கிறதுஎனவே அதன் விளைவாக I1 I2 12 x I1 I2 20 0 ஆனால் I2 10 ampere அதை இங்கே போடலாம் 12 xI1 - 12 xI1 10 எனவே 8 x I1 12 xI1 10 20 0 20 I1 120 200 I1 100 20 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இரண்டு மெஷ்களுக்கு இடையில் இருந்தால் என்ன நடக்கும் இந்த சர்க்யூட்டைப் பாருங்கள் நாம் பலவகையான எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கலாம் குழப்பம் வரக்கூடாது AC சர்க்யூட்க்கும் இதே வழிமுறைதான் ஆனால் அதில் காம்ப்லெக்ஸ் நம்பர் வரும் அதிக நேரம் எடுக்கும் இங்கே இரண்டு மெஷ்களுக்கு இடையில் கரண்ட் சோர்ஸ் உள்ளது அதோடு 4 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ம் சேர்ந்து வருகிறது ஆகவே என்ன செய்யலாம் என்றால் இந்த எலெமென்ட்களை ஒதுக்கிவிடலாம் எலெமென்ட்களை விட்டு விடலாம் என்றால் இந்த கரண்ட் சோர்ஸ் மற்றும் அதோடு சேர்ந்துள்ள எலெமென்ட்களையும் விட்டுவிட்டு சூப்பர் மெஷ் உருவாக்கலாம் இது நாம் படித்த சூப்பர் நோட் போன்றதாகும் கரண்ட் சோர்ஸ் மற்றும் அதோடு சேர்ந்துள்ள எலெமென்ட்களையும் விட்டுவிட்டு அந்த சர்க்யூட்டை வரைந்தால் இந்த படத்தில் உள்ள சர்க்யூட் கிடைக்கும் இது சூப்பர் மெஷ் ஆகும் இது I1 இது I2 ஒரே கரண்ட் இந்த இரண்டு ரெசிஸ்ட்டன்ஸ் ல் செல்வதாக எடுக்கக்கூடாது ஆகவே KVL பயன்படுத்துவோம்12 X I1 20 X I2 40 0 அதாவது 12 I1 20 I2 40 0 இது சூப்பர் மெஷ் இதையும் இதையும் விட்டுவிட வேண்டும் இந்த லூப் ல் KVL பயன்படுத்துகிறோம் KVL பயன்படுத்தினால் 12 I1 இது 28 I2 40 0 இங்கே இதை வைத்துக்கொண்டு இதைவிட்டு விட்டால் சூப்பர் நோட் உருவாகிறது இது I1 சூப்பர் மெஷ் அதேபோல் உருவாகிறது இதை எளிமைபடுத்தினால் 3 I1 7 I2 10 நோட் O ல் ல் KCL பயன்படுத்தலாம் இது தான் நோட் O இங்கே 6 ஆம்பியர் கரண்ட் உள்ளது இது மேல்நோக்கி செல்கிறது 6 ஆம்பியர் வெளியேறுகிறது I2 இந்த நோட்ல் உள்ளே வருகிறது I1 இந்த நோட்ல் வெளியே செல்கிறது I2 6 I1 அல்லது I1 I2 6 இப்போது ஈக்வேசன் 1 2 ஐ தீர்த்தால் I1 3 2 ampere I2 2 8 ஆம்பியர் சூப்பர் மெஷ் க்கு க்கு சுயமாக எந்த கரண்ட் ம் இருக்காது இது அதன் ஒரு பண்பாகும் இரண்டாவது சூப்பர் மெஷ் ல் உள்ள கரண்ட் சோர்ஸ்mesh current மெஷ் கரண்ட் ஐ கண்டுபிடிக்க உதவும் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்வேஷன் தருகிறது இதுதான் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்வேஷன் KCL நோட் 0 ல் வரும் இது இல்லாவிட்டால் தீர்க்கமுடியாது எனவே இதுதான் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்வேஷன் சூப்பர் மெஷ் ல் KCL பயன்படுத்துகிறோம் சூப்பர் மெஷ் ல் ஒரு ஈக்வேஷன் கிடைக்கிறது அதைக் கொண்டுதான் தீர்க்க முடியும் சூப்பர் மெஷ் ல் KCL ல் பயன்படுத்துவதால் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்வேஷன் கிடைக்கிறது சூப்பர் மெஷ் ல் KVL மற்றும் KCL பயன்படுத்த வேண்டும் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்வேஷன் க்கு KCL இது கட்டாயம் வேண்டும் அடுத்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இந்த படத்தில் உள்ள சர்க்யூட்க்கு I1 மற்றும் i4 மெஷ் அனாலிசிஸ் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும் இந்த படத்தில் உள்ள சர்க்யூட்டில் இது ஒரு மெஷ் இது ஒரு மெஷ் இது மற்றொரு மெஷ் இது மற்றொரு மெஷ் இங்கே 4 மெஷ் உள்ளது இந்த 2 மெஷ் க்கு நடுவில் கரண்ட் சோர்ஸ் இது சூப்பர் மெஷ் ஐ உண்டாக்குகிறது அதேபோல் இந்த 2 மெஷ் க்கு நடுவில் மற்றொரு டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் உள்ளது இது இன்டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் இதுவும் மற்றொரு சூப்பர் மெஷ் ஐ உண்டாக்குகிறது இந்த சூப்பர் மெஷ் மற்றும் இந்த சூப்பர் மெஷ் இரண்டும் குறுக்கிடுகிறது அவற்றுக்கு பொதுவான டிபெண்டென்ட் கரண்ட் உள்ளது இரண்டும் குறுக்கிடுகிறது அது பெரிய சூப்பர் மெஷ் ஐ உண்டாக்குகிறது இந்த 2 மெஷ் க்கு நடுவில் மற்றொரு கரண்ட் சோர்ஸ் உள்ளது இது ஒரு சூப்பர் மெஷ் ஐ உண்டாக்குகிறது அதேபோல் இந்த 2 மெஷ் க்கு நடுவில் மற்றொரு இன்டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் உள்ளது இதுவும் மற்றொரு சூப்பர் மெஷ் ஐ உண்டாக்குகிறது இந்த சூப்பர் மெஷ் மற்றும் இந்த சூப்பர் மெஷ் இரண்டும் குறுக்கிடுகிறது இது பெரிய சூப்பர் மெஷ் ஐ உண்டாக்குகிறது இந்த டேஷ் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள இந்த பகுதி பெரிய சூப்பர் மெஷ் ஆகும் பெரிய சூப்பர் மெஷ் ல் KVL பயன்படுத்தலாம் 4 I1 8 I3 16 I3 i4 12 I2 இங்கே கடிகார சுற்று திசையில் செல்கிறோம் எனவே இந்த ஈக்வேசன் கிடைக்கிறது இதை எளிமைப்படுத்தினால் I1 3 I2 6 I3 4 i4 0 என்று கிடைக்கும் இன்டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் க்கு KCL நோட் a ல் பயன்படுத்தலாம் இங்கே உள்ள I2 I1 5 ஏனென்றால் I1 5 ஆம்பியர் உள்ளே நுழைகிறது i2 வெளியேறுகிறதுஎனவே I2 I1 5 இப்போது டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் க்கு KCL நோட் b ல் பயன்படுத்தலாம் டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் க்கு KCL நோட் B ல் பயன்படுத்தலாம் இது டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் அது 3 I இது இன்டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் இந்த நோட் B ல் KCL பயன்படுத்தலாம் KCL பயன்படுத்தினால் I3 3 ஆம்பியர் உள்ளே நுழைகிறது i2 வெளியேறுகிறது எனவே I3 3 I2 அந்த ஈக்வேசன் I2 I3 3 I இந்த சர்க்யூட்டில் i4 II i4 அடுத்தது இங்கே உள்ளது இந்த டைரெக்சனில் செல்கிறோம் இது i4 ஆனால் இது மேல்நோக்கி உள்ளது இது இப்படி செல்கிறதுஎனவே i4 I எனவே I2 I3 3 i4 இது ஈக்வேசன் 3 இப்போது KVL மெஷ் 4 ல் பயன்படுத்துவோம் அது 4 i4 20 16 x i4 i3 நேரடியாக எழுதலாம் புரியக்கூடியதே 4 i4 20 16 X இதை எளிமைப்படுத்தினால் 5 i4 4 I3 5 இது ஈக்வேசன் 4 இங்கே 4 ஈக்வேசன்கள் 4 தெரியாதவைகள் தீர்வுக்கு பின்னர் I1 7 5 ஆம்பியர் I2 2 5 ஆம்பியர் I3 3 93 ஆம்பியர் i4 2 14 ஆம்பியர்